பாயிண்ட் ஆஃப் கேர் பரிசோதனையில் நானோ தொழில்நுட்பம் அனைவருக்கும் வணக்கம் பாயிண்ட் ஆஃப் கேர் பரிசோதனையில் நானோ தொழில்நுட்பம் குறித்த இந்த பாடத்தின் 16 வது விரிவுரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த விரிவுரையில் நாம் பாயிண்ட் ஆஃப் கேர் பரிசோதனையை பற்றியும் பாயிண்ட் ஆஃப் கேர் பரிசோதனை ஏன் தேவை என்பதைப் பற்றியும் அறிந்து கொள்வோம் நாம் காகித அடிப்படையிலான பல்வேறு டயக்னாசிஸ் பற்றி கற்றுக் கொள்ளப் போகிறோம் ஒரு எளிய பரிசோதனை மூலம் லேட்டரல் புளோ அஸேவை புரிந்து கொள்வோம் பாயிண்ட் ஆஃப் கேர் சோதனையில் நானோ தொழில்நுட்பத்தின் பங்கையும் நாம் அறியப்போகிறோம் பாயிண்ட் ஆஃப் கேர் பரிசோதனை என்றால் என்ன என்பதைப் பார்ப்போம் இது ஒரு எளிய மருத்துவ பரிசோதனையாகும் இதை எந்த இடத்திலும் எந்தவொரு நபரும் எந்த மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநரின் உதவியும் இல்லாமல் செய்ய முடியும் இது வழக்கமான பரிசோதனை முறைகளில் இருந்து வேறுபட்டது வழக்கமான பரிசோதனை முறையில் மாதிரியை நாம் ஆய்வகத்திற்கு அனுப்புவோம் முடிவுகள் வருவதற்கு சில மணி நேரம் முதல் சில நாட்கள் வரை காத்திருப்போம் இத்தகைய காத்திருப்பு நேரங்களில் தேவையான தகவல்கள் இல்லாமல் மருத்துவ பராமரிப்பு பொதுவாக வழங்கப்படுகிறது எளிதான பயன்பாட்டிற்காக பாயிண்ட் ஆஃப் கேர் பரிசோதனைகள் சவ்வு அடிப்படையிலான சோதனை ஸ்ட்ரிப்களை கொண்டு செய்யப்படுகின்றன மேலும் இவை நோய்க்கிருமிகளை விரைவாகக் கண்டறிய முக்கியமாக பயன்படுகின்றன பாயிண்ட் ஆஃப் கேர் பரிசோதனை நமக்கு ஏன் தேவை இதன் முக்கியமான பயன் முடிவுகளை விரைவாக கொடுப்பதாகும் மேலும் இது நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தும் இதை நோயாளி தானே பயன்படுத்த முடியும்நோயாளி தனது நோயின் நிலைமையை அறிந்து கொள்வதை எளிதாக்குகிறது அதனால் இது நோயாளியின் பொறுப்பையும் சிகிச்சைக்கு ஒத்துப்போகும் தன்மையையும் அதிகப்படுத்துகிறது வழக்கமான ஆய்வக அடிப்படையிலான சோதனைகளோடு ஒப்பிடும்போது இங்கே செலவு குறைவாக உள்ளது ஆனால் ஒன்று அல்லது சில சோதனைகளை மட்டுமே இம்முறையில் செய்ய முடியும் ஒரு எளிய சோதனையின் FDA வரையறையைப் பார்ப்போம் ஏ வரையறையின் படி எளிய சோதனை என்பது ப்ராசஸ் செய்யப்படாத நேரடியான மாதிரியை பரிசோதனை செய்யக்கூடிய முழுமையாக தானியங்கி கருவியாகவோ வேறு கருவிகள் எதுவும் தேவைப்படாமல் அனைத்தையும் உள்ளடக்கியதாகவோ இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நீங்கள் இரத்தம் அல்லது நேசல் ஸ்வாப் அல்லது சிறுநீர் மாதிரியை நேரடியாகவோ எளிய ரியேஜென்ட் சேர்த்தோ பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக ரியேஜென்ட் A ஐ ரியேஜென்ட் B உடன் கலக்கும் போது ரிசல்ட் கிடைக்கும் மேலும் இதற்கு தொழில்நுட்ப அல்லது சிறப்பு பயிற்சி தேவையில்லை மற்றும் மின்னணு அல்லது இயந்திர பராமரிப்பு தேவையில்லை இது பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் போன்ற தெளிவான முடிவுகளைத் தர வேண்டும் மேலும் இது பயனரின் கல்வி அறிவுக்கு தக்கவாறு எழுதப்பட்ட விரைவான குறிப்பு தாளைக் கொண்டிருக்க வேண்டும் எந்தவொரு சாதாரண மனிதனும் குறிப்பிட்ட சோதனைக் கருவியைப் புரிந்துகொண்டு பயன்படுத்தக்கூடிய வகையில் இது ஒரு எளிய மொழியில் இருக்க வேண்டும் காகித அடிப்படையிலான நோயறிதல் என்றால் என்ன என்று பார்ப்போம் காகித உற்பத்தி மனித வரலாற்றில் மிக முக்கியமான தொழில்நுட்பங்களில் ஒன்றாகும் ஏனெனில் இந்த காகிதம் புதுப்பிக்கத்தக்க வளங்களிலிருந்து பரவலாக தயாரிக்கப்படுகிறது மேலும் இது மலிவானது எரியக்கூடியது மற்றும் மக்கும் தன்மை கொண்டது எடுத்துக்காட்டாக நோய்க்கிருமிகளைக் கண்டறிவதற்கு நீங்கள் காகித அடிப்படையிலான நோயறிதல் கருவியை உருவாக்குகிறீர்கள் என்றால் நோய்க்கிருமிகளைக் கண்டறிந்த பிறகு எரித்தல் மூலமாகவோ இன்சினரேஷன் மூலமாகவோ கிட்டை அப்புறப்படுத்தலாம் துளைகளுடன் கூடிய காகிதம் திரி போல வேலை செய்து உறிஞ்சுவதால் இது லேட்ரல் புளோ அசே மற்றும் குரோமடோகிராபி போன்றவற்றிற்கு பயன்படுகிறது இந்த காகித அடிப்படையிலான நோயறிதல் உயிரியல் பயன்பாடுகளுக்கு ஏற்றது ஏனெனில் செல்லுலோஸ் உயிரியல் மாதிரிகளுடன் ஒத்துப்போகும் மேலும் இந்த காகித மேற்பரப்பை அச்சிடுதல் பூச்சு மற்றும் செறிவூட்டல் மூலம் எளிதாக மாற்றம் செய்ய முடியும் இதை பெரிய எண்ணிக்கையில் தயார் செய்வதோடு இதை வெவ்வேறு பயன்பாடுகளுக்கு தக்கவாறு எளிதாக மாற்ற முடியும் இதன் வரலாற்றை சற்று பார்ப்போம் மார்ட்டின் மற்றும் சிக் ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்ட பேப்பர் குரோமடோகிராபி முதல் காகித அடிப்படையிலான சென்சாராக கருதப்படுகிறது 1952 ஆம் ஆண்டில் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இந்த துறையில் மற்றொரு முக்கிய மைல்கல் கர்ப்ப பரிசோதனை கருவியின் வணிகமயமாக்கல் ஆகும் இது பாயிண்ட் ஆப் கேர் பரிசோதனையில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது இந்த காகித அடிப்படையிலான கருவிகள் விரைவாக நோயறிதலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பெரும்பாலான பரிசோதனைகள் எளிமையாகவும் ஆம் இல்லை என்ற பதில் உடனடியாக கிடைக்குமாறும் இருக்கும் எடுத்துக்காட்டாக உணவுப் பாதுகாப்பைப் பொறுத்தவரை உங்கள் உணவு நுண்ணுயிர் நச்சுக்களால் மாசுபட்டுள்ளதா என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் நீங்கள் ஒரு துளி உணவு மாதிரியை காகித அடிப்படையிலான நோயறிதல் கருவியில் சேர்க்கும்போது அதில் நுண்ணுயிர் நச்சுக்கள் இருக்கிறதா இல்லையா என்று தெரிவிக்கும் வழக்கமான தொழில்நுட்பத்தை பொருத்தவரை நீங்கள் ஆய்வகத்தில் மாதிரியை கொடுத்துவிட்டு சில மணி நேரமேனும் காத்திருக்க வேண்டும் ஆனால் காகித அடிப்படையிலான பரிசோதனைக் கருவி சில நொடிகளில் ரிசல்ட்டை உங்களுக்கு தரும் அதேபோல இது சுற்றுப்புறச்சூழல் கண்காணிப்பு போன்ற பல்வேறு பயன்பாட்டிற்கும் உதவியாக இருக்கும் உதாரணமாக நீங்கள் ஒரு தண்ணீர் மாதிரியில் கிருமிகள் ஏதும் உள்ளனவா என எளிதாக கண்டறிய முடியும் எளிய காகித அடிப்படையிலான கருவி இதற்கு உதவியாக இருக்கும் வணிகரீதியில் பயன்பாட்டில் இருக்கும் விரைவு பரிசோதனை கருவிக்கு எச் வி காசநோய் காய்ச்சல் மற்றும் மலேரியா ஆகியவற்றை கண்டறியும் கருவிகளை உதாரணமாக சொல்ல முடியும் இவையெல்லாம் காகித அடிப்படையிலான பரிசோதனை கருவியாக வணிகரீதியில் கிடைக்கின்றன விரைவான காகித அடிப்படையிலான சோதனை கருவிகளின் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் காகித அடிப்படையிலான பரிசோதனைக் கருவி சிறுநீரை ஆய்வு செய்வதற்கு தயாரிக்கப்பட்டது இந்த காகித அடிப்படையிலான சிறுநீர் பரிசோதனை கருவி கலோரிமெட்ரிக் அசேவின் மூலம் குளுக்கோஸ் மற்றும் புரதத்தை சிறுநீரில் அளக்கிறது காகிதத்தின் வெள்ளை நிறம் கலோரிமெட்ரிக் அசேவின் ரிசல்ட் இன் வண்ணத்தை குறிப்பாக பிரித்தறிய உதவுகிறது சிறுநீர் மாதிரியில் குளுக்கோஸ் அல்லது புரத அளவை தெரிந்துகொள்ள எளிய காகித அடிப்படையிலான விரைவான கிட் இது நாம் இங்கே மாதிரியைச் சேர்க்கும்போது இந்த பக்கத்தில் வண்ணம் கிடைத்தால் அது குளுக்கோஸ் இருப்பதைக் குறிக்கும் மறுபுறத்தில் வண்ணத்தைப் பெற்றால் அது புரதம் இருப்பதைக் குறிக்கிறது அளவைப் பொறுத்து நிறத்தின் தீவிரம் அதிகரிக்கும் ஸ்ட்ரிப் ரீடரை அடிப்படையாகக் கொண்டு நாம் வண்ணத் தீவிரத்தை எளிதில் அளக்க முடியும் மேலும் குறிப்பிட்ட சிறுநீர் மாதிரியில் குளுக்கோஸ் மற்றும் பி ஐ ஆகியவற்றின் செறிவை மதிப்பிடலாம் நமக்கு ஏன் காகித அடிப்படையிலான நோயறிதல்கள் தேவை என்பதைப் பார்ப்போம் இவை மிகவும் சென்சிடிவ் மற்றும் ஸ்பெசிபிக் மற்றும் உபயோகிக்க எளிதானவை மேலும் இவை விரைவானவை மற்றும் வலுவானவை இது உபகரணங்க தேவைப்படாதது இந்த காகித அடிப்படையிலான நோயறிதல் கருவியைப் பயன்படுத்துவதற்கு நமக்கு எந்த அதிநவீன உபகரணங்களும் தேவையில்லை எனவே அவற்றை முக்கியமாக வெறும் கண்ணால் படிக்க முடியும் அல்லது அளக்க வேண்டியிருந்தால் சிறிய மலிவான உபகரணங்கள் போதும் இதை பயனாளருக்கு நேரடியாக தரமுடியும் மேலும் இதை இன்க்ஜெட் அல்லது மெழுகு அச்சிடுதல் அல்லது ஸ்கிரீன் ப்ரிண்டிங்க் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி உருவாக்கலாம் 3 வகையான காகித அடிப்படையிலான நோயறிதல்கள் கருவிகள் உள்ளன அவை டிப்ஸ்டிக் அஸ்ஸே லேடரல் ஃப்லொ அஸ்ஸே மற்றும் மைக்ரோஃப்ளூய்டிக் காகித பகுப்பாய்வு சாதனங்கள் இவற்றை பற்றி ஒவ்வொன்றாக விரிவாகப் பார்ப்போம் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0704 முதலாவது டிப்ஸ்டிக் அஸ்ஸே இவை எளிமையானவை ஏனென்றால் இவை மாதிரியை ஒரு ரியேஜண்ட் கொண்ட காகிதத்தில் மேல் வைப்பதை அடிப்படையாகக் கொண்டவை எடுத்துக்காட்டுகளாக pH சோதனை ஸ்ட்ரிப்புகள் அல்லது சிறுநீர் சோதனை ஸ்ட்ரிப்புகள் ஆகியவற்றை சொல்லலாம் இவை வடிவமைக்கவும் உற்பத்தி செய்யவும் எளிதானது மற்றும் பயன்படுத்த மிகவும் வசதியானது pH சோதனை ஸ்ட்ரிப்புகளை எவ்வாறு உருவாக்குகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட செறிவு விகிதத்தில் அமிலம் மற்றும் கார இண்டிகேட்டர்களை ஒரு துண்டு ஃபில்டர் காகிதத்தின் மீது வைப்பதன் மூலம் pH சோதனை ஸ்ட்ரிப்புகள் தயாரிக்கப்படுகின்றன அது காய்ந்தபின் காகிதத்தில் டிடக்சன் ரியேஜண்ட்கள் சேர்க்கப்படுகின்றன ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0742 காகிதத்தில் உள்ள ரியேஜண்ட்கள் ஒரு மாதிரி வைக்கப்படும் போது அனலைட் உடன் வினைபுரிந்து ஒரு நிறத்தை உருவாக்கும் ஒரு நிலையான இண்டிகேடர் அட்டையுடன் ஒப்பிடுவதன் மூலம் கரைசலின் pH மதிப்பை அறியலாம் இதன் மூலம் H இன் செறிவு தோராயமாக அளவிடப்படுகிறது உங்கள் ஆய்வகத்தில் நீங்கள் pH காகிதத்தைப் பயன்படுத்தியிருக்கலாம் நீங்கள் அறியப்படாத எந்தவொரு சொல்யுசனிலும் ஒரு pH காகிதத்தை வைத்தால் அது குறிப்பிட்ட சொல்யுசனின் pH ஐ உங்களுக்குத் தெரிவிக்கும் சிறுநீரை ஆய்வு செய்யும் ஸ்ட்ரிப்புகள் இதே கொள்கையை அடிப்படையாகக் கொண்டவை சிறுநீரில் உள்ள வளர்சிதை மாற்ற தயாரிப்புகளை கண்டறிய இவை வடிவமைக்கப்பட்டுள்ளது அவை நோயியல் மாற்றங்களைக் கண்டறிய அடிப்படை பரிசோதனைக் கருவிகளாக மாறியுள்ளன எடுத்துக்காட்டாக நெஃப்ரிடிக் அல்லது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளிடமிருந்து குளுக்கோஸ் புரதம் மற்றும் உப்பு போன்ற சிறுநீரில் இருக்க்கக்கூடிய வளர்சிதை மாற்ற தயாரிப்புகளை ஒரு தரமான சிறுநீர் சோதனைப் ஸ்ட்ரிப்பை பயன்படுத்தி எளிதாகக் கண்டறிய முடியும் எனவே இந்த வகையான சிறுநீர் பரிசோதனை ஸ்ட்ரிப்புகளை நாம் பயன்படுத்தலாம் மற்றும் நாம் நோயாளியின் சிறுநீர் மாதிரியில் இந்த ஸ்ட்ரிப்புகளை வைப்பதன் மூலம் குளுக்கோஸ் அல்லது புரதம் அல்லது உப்பு இருப்பதை எளிதாக பகுப்பாய்வு செய்யலாம் அடுத்த்து லேடெரல் ஃப்ளொ அஸ்ஸே இதில் அனைத்து ரியெஜண்ட்களும் ஸ்ட்ரிப்பில் ஏற்கனவே சேமிக்கப்பட்டு உள்ளன இது டிப் ஸ்டிக் போன்றது ஆனால் மாதிரியின் ஃப்ளொவை ஒருங்கிணைப்படுத்தும் மாதிரி வேறு வேறு வேலைக்கான ரியேஜண்ட்கள் கொண்ட வெவ்வேறு பகுதிகள் வழியே செல்லும் வழக்கமாக இந்த லேடெரல் ஃப்ளொ அஸ்ஸேவில் 4 வெவ்வேறு பாகங்கள் உள்ளன முதலாவது மாதிரி பேட் அடுத்தது கான்ஜுகேசன் பேட் மற்றும் மூன்றாவது கண்டறிதல் பேட் மற்றும் நான்காவது உறிஞ்சும் பேட் மாதிரி பேட் பெரும்பாலும் செல்லுலோஸால் ஆனது மேலும் அது மாதிரியை அசுத்தங்களிலிருந்து வடிகட்டுகிறது மற்றும் அது உலர்ந்த அஸ்ஸே பஃப்பரை கொண்டிருக்கிறது அடுத்தது கண்ணாடி இழைகளால் ஆன ஒரு இணைத்தல் பேட் இது லேபிள்களை உலர் ரீஜண்ட் ஆக சேமிக்கிறது இந்த பேட் இல் அனலைட்களுக்கும் லேபில்களுக்கும் இடையே வேதிவினை தொடங்குகிறது டிடக்சன் பேட் நைட்ரோசெல்லுலோஸால் ஆனது கேப்ச்சர் ரியேஜண்ட்கள் டிடக்சன் பேடில் பதியப்பட்டு இங்கே சிக்னல் கிடைக்கிறது நான்காவது அப்சார்பண்ட் பேட் இது செல்லுலோஸ் ஃபில்டர்க்ளால் ஆனது அப்சார்பண்ட் பேடின் வேலை மெம்ப்ரேன் வழியாக திரவத்தை உறிஞ்சுவதாகும் எனவே இதன் மூலம் மாதிரியின் அளவை அதிகரிக்கலாம் இதன் விளைவாக உணர்திறன் அதிகரிக்கும் இந்த லேடெரல் ஃப்ளொ அஸ்ஸே சாண்ட்விச் மற்றும் காம்பிடீடிவ் ஆகிய இரண்டு வடிவங்களில் கிடைக்கிறது வழக்கமாக சாண்ட்விச் வடிவ அஸ்ஸே முக்கியமாக பல ஆன்டிஜென் எபிடோப்களுடன் கூடிய அனலைட்களுக்கு பயன்படுத்தப்படுகிது மேலும் இந்த காம்பிடீடிவ் வடிவ அஸ்ஸே ஒரு ஆன்டிஜென் எபிடோப்பைக் கொண்ட அனலைட்களை கண்டறிய வடிவமைக்கப்பட்டுள்ளது லேடெரல் ஃப்ளொ அஸ்ஸே பற்றி விரிவாகப் பார்ப்போம் லேடெரல் ஃப்ளொ அஸ்ஸேவில் சேம்பிள் பேட் கான்ஜுகேட் பேட் மற்றும் மெம்பிரேன் மற்றும் விக்கிங் பேட் ஆகிய 4 வெவ்வேறு பேட்கள் உள்ளன சேம்பிள் பேடில் நாம் மாதிரியைச் சேர்ப்போம் கான்ஜுகேட் பேடில் தங்க நானோ துகள்கள் அல்லது லேடெக்ஸ் மைக்ரோஸ்பியர்ஸுடன் இணைந்த ஆன்டிபாடிகள் உள்ளன இங்கே மாதிரி மற்றும் ஆன்டிபாடி அனைத்தும் கேபில்லரி ஆற்றலைப் பயன்படுத்தி இந்த திசையில் நகரும் சோதனை கோட்டில் உங்கள் ஆன்டிஜெனுக்கு எதிரான ஆன்டிபாடி இருக்கும் கட்டுப்பாட்டு வரியில் ஐ ஜி எதிர்ப்பு ஆன்டிபாடி இருக்கும் இது தங்க நானோ துகள்கள் இணைந்த ஆன்டிபாடிக்கு எதிரானது எனவே நீங்கள் மாதிரியைச் சேர்க்கும்போது மாதிரியில் உள்ள ஆன்டிஜென் கான்ஜுகேட் பேடில் உள்ள ஆன்டிபாடியுடன் பிணைக்கப்படும் இது இந்த சோதனைக் கோட்டை நோக்கி நகரும் சோதனை கோட்டில் இந்த ஆன்டிஜென் இரண்டு ஆன்டிபாடிகளுக்கு இடையில் சாண்ட்விச் ஆக சேரும் இணையாத ஆன்டிபாடிகள் அனைத்தும் ஆன்டிஜென் ஆன்டிபாடி எதிர்வினை நடக்கும் கட்டுப்பாட்டு கோட்டிற்கு நகரும் லேடெரல் ஃப்ளொ அஸ்ஸே பற்றி இன்னும் ஒரு முறை விரிவாக விளக்குகிறேன் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 1130 வணிக ரீதியான பரிசோதனை கருவிகள் லேடெரல் ஃப்ளொ அஸ்ஸேவை அடிப்படையாகக் கொண்டவை இங்கே இந்த லேடெரல் ஃப்ளொ அஸ்ஸேவில் நீங்கள் சேம்பிள் பேட் மற்றும் கான்ஜுகேட் பேட்ஐ கொண்டிருப்பீர்கள் அதற்கு கீழே நைட்ரோ செல்லுலோஸ் சவ்வு மற்றும் உறிஞ்சக்கூடிய பேட் ஆகியவை இருக்கும் நைட்ரோ செல்லுலோஸ் மெம்ப்ரேனில் சோதனைக் கோடு மற்றும் கட்டுப்பாட்டு கோடு ஆகியவை இருக்கும் நாம் இங்கே மாதிரியைச் சேர்க்கும்போது மாதிரியில் ஆன்டிஜென் உள்ளது எனவே மாதிரி இந்த திசையில் கேபில்லரி ஆற்றல் மூலமாக நகர்ந்து கான்ஜுகேட் பேட்டை அடையும் போது அது தங்க நானோ துகள்களுடன் இணைந்த ஆன்டிபாடியைக் கொண்டிருக்கும் கான்ஜுகேட் பேடில் இந்த ஆன்டிஜென் வந்து தங்க நானோ துகள்களுடன் இணைந்த ஆன்டிபாடியுடன் பிணைக்கப்படும் மேலும் இந்த ஆன்டிஜென் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் இந்த திசையில் நகரும் இது சோதனைக் கோட்டை அடையும் போது உங்கள் ஆன்டிஜெனுக்கு எதிரான ஆன்டிபாடி அங்கே இருக்கும் ஆன்டிஜென் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் இங்கு பிணைக்கப்படும் மேலும் உங்கள் ஆன்டிஜென் இரண்டு ஆன்டிபாடிகளுக்கு இடையில் சாண்ட்விச் ஆக செய்யப்படும் எனவே இங்கே ஒரு வண்ணக் கோடு கிடைக்கும் மேலும் இந்த இணையாத ஆன்டிபாடி கட்டுப்பாட்டு வரியான அடுத்த வரிக்கு நகரும் இந்த தங்க நானோ துகள் கொண்ட இணையாத ஆன்டிபாடி கட்டுப்பாட்டு கோட்டிற்கு நகரும் கட்டுப்பாட்டு கோட்டில் எதிர் ஆன்டிபாடி இருக்கும் இந்த ஆன்டிபாடி காஞ்சுகேட் ஆன்டிபாடிக்கு எதிரானது எனவே இந்த இணைந்த ஆன்டிபாடி இங்கு வந்து பிணைக்கப்பட்டு ஒரு வண்ண கோட்டை உருவாக்குகிறது எனவே ஒரு பாசிடிவ் மாதிரி இரண்டு வரிகளைப் பெறும் ஒன்று உங்கள் சோதனைக் கோடு அடுத்தது ஒரு கட்டுப்பாட்டுக் கோடு கட்டுப்பாட்டு கோடு கிட் சரியாக வேலை செய்வதையும் மாதிரி சரியான திசையில் செல்வதையும் வரி உறுதிப்படுத்துகிறது சோதனை கோட்டில் ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்சன் நடக்கும் கட்டுப்பாட்டு கோட்டில் ஆன்டிபாடி ஆன்டிபாடி ரியாக்சன் நடக்கும் இதுவே லேடெரல் ஃப்ளொ அஸ்ஸேவின் அடிப்படைக் கொள்கையாகும் இது லேடெரல் ஃப்ளொ அஸ்ஸே பரிசோதனைக்கருவியின் பொதுவான வரைபடம் இதன் அமைப்பு இவ்வாறு உள்ளது நீங்கள் பார்க்கக்கூடிய சேம்பிள் பேட் ஒரு படி போன்ற அமைப்பைக் கொண்டுள்ளது சேம்பிள் பேடுக்கு கீழே கான்ஜுகேட் பேட் இருக்கிறது அதைத் தொடர்ந்து நைட்ரோசெல்லுலோஸ் சவ்வு இருக்கிறது இந்த நைட்ரோசெல்லுலோஸ் சவ்வு ஒரு சோதனைக் கோட்டைக் கொண்டுள்ளது இது உங்கள் ஆன்டிஜெனுக்கு எதிரான ஆன்டிபாடியைக் கொண்டுள்ளது கட்டுப்பாட்டு கோட்டில் ஆன்டிபாடி இருக்கும் இது காஞ்சுகேட் ஆன்டிபாடிக்கு எதிரானது இது ஒரு அப்சார்பன்ட் பேட் இது அதிகப்படியான மாதிரியை உறிஞ்சிவிடும் கர்ப்ப பரிசோதனைக் கருவியைப் பயன்படுத்தி லேடெரல் ஃப்ளொ அஸ்ஸேவை புரிந்துகொள்வதற்கான எளிய பரிசோதனையைப் பார்ப்போம் இங்கே நாம் கர்ப்பிணிப் பெண்களின் சிறுநீர் மாதிரியைப் பயன்படுத்துவோம் கர்ப்பிணிப் பெண்களின் சிறுநீர் மாதிரியில் மனித கோரியானிக் கோனாடோட்ரோபின் எச் ஜி உள்ளது இங்கே மாதிரியைச் சேர்க்கும்போது உங்களுக்கு இரண்டு வரிகள் கிடைக்கும் இரண்டு வரிகள் பாசிடிவ் முடிவைக் குறிக்கின்றன மற்றொன்றில் ஆன்டிஜென் இல்லாத இந்த வெறும் நீரை சேர்க்கும் போது கட்டுப்பாட்டுக் கோடு மட்டுமே கிடைக்கும் பாசிடிவ் மாதிரிக்கு இரண்டு கோடுகள் அதாவது கட்டுப்பாட்டு கோடு மற்றும் சோதனை கோடு ஆகியவை கிடைக்கும் மாதிரி நெகடிவ் ஆக இருந்தால் கட்டுப்பாட்டு கோட்டில் மட்டுமே வரி கிடைக்கும் வரி இல்லை என்றால் சோதனை தவறானது கர்ப்ப பரிசோதனைக் கருவியைப் பயன்படுத்தி லேடெரல் ஃப்ளொ அஸ்ஸேவிற்கு நான் உங்களுக்கு செயல் விளக்கம் அளிக்கிறேன் இதனால் லேடெரல் ஃப்ளொ அஸ்ஸேவின் கருத்தை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஒரு எளிய கர்ப்ப பரிசோதனைக் கருவியைப் பயன்படுத்தி லேடெரல் ஃப்ளொ அஸ்ஸேவின் கொள்கையை விளக்குகிறேன் இந்த கிட்டில் பல்வேறு பேட்களின் வடிவமைப்பை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த லேடெரல் ஃப்ளொ அஸ்ஸே கருவியில் பல்வேறு பட்டைகள் உள்ளன முதலாவது மாதிரி பேட் அங்கு மாதிரி சேர்க்கப்படும் வண்ணமயமாக இருப்பது ஆன்டிபாடி தங்க நானோ துகள் அல்லது சில வண்ண மணிகளுடன் இணைந்திருக்கும் கான்ஜுகேட் பேட் ஆகும் கீழே உள்ள ஒன்று சவ்வு நைட்ரோசெல்லுலோஸ் சவ்வு ஆகும் அங்கு சோதனைக் கோடும் கட்டுப்பாட்டுக் கோடும் இருக்கும் சோதனைக் கோட்டில் ஆன்டிஜெனுக்கு எதிரான ஆன்டிபாடி உள்ளது மேலும் இந்த கட்டுப்பாட்டு கோட்டில் காஞ்சுகேட் ஆன்டிபாடிக்கு எதிரான ஆன்டிபாடி உள்ளது இது அப்சார்பன்ட் பேட் ஆகும் இது அதிகப்படியான மாதிரியை உறிஞ்சிவிடும் இந்த இரண்டு கிட்களில் முதலில் உள்ள கிட்டில் நான் தண்ணீரை மட்டுமே சேர்க்கிறேன் இது மாதிரி போர்ட் ஆகும் அங்கு நான் தண்ணீரை மட்டுமே சேர்க்கிறேன் நான் தண்ணீரைச் சேர்க்கும்போது கேபில்லரி ஆற்றலை பயன்படுத்தி மாதிரி நகரும் தண்ணீரில் ஆன்டிஜென்கள் இல்லாததால் ஒரு வரி மட்டுமே கன்ட்ரோலில் கிடைக்கும் நீங்கள் இங்கே காணும் சி என்பது கன்ட்ரோல் மற்றும் டி என்பது டெஸ்ட் கோடு எனவே கட்டுப்பாட்டு கோடு மட்டுமே கிடைக்கும் மற்றொரு கிட்டில் நான் சிறுநீர் மாதிரியைச் சேர்க்கிறேன் நான் சிறுநீர் மாதிரியைச் சேர்த்த கிட்டில் இரண்டு வரிகளைக் காண முடியும் ஒன்று சோதனைக் கோடு மற்றொன்று கட்டுப்பாட்டு கோடு என இரண்டு கோடுகள் உள்ளன குறிப்பிட்ட நபர் கர்ப்பமாக இருப்பதால் நீங்கள் இங்கே இரண்டு வரிகளை சரியாகக் காண முடிகிறது ஒன்று கட்டுப்பாட்டுக்குரியது மற்றும் ஒன்று சோதனைக் கோட்டுக்கு நீங்கள் சிறுநீர் மாதிரி சேர்க்கும் போது இரண்டு வரிகளைக் காண முடியும் மற்றும் தண்ணீர் சேர்க்கும் போது கட்டுப்பாட்டு கோட்டில் மட்டுமே ஒரு வரியை பார்க்க முடியும் எனவே எளிய பரிசோதனையைப் பயன்படுத்துவதன் மூலம் லேடெரல் ஃப்ளொ அஸ்ஸேவின் கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்போது நாம் இந்த மைக்ரோ ஃப்லூயிடிக் அடிப்படையிலான காகித பகுப்பாய்வு சாதனங்களுக்கு செல்வோம் இந்த மைக்ரோ பேட்கள் பலவிதமான அஸ்ஸே வடிவமைப்புகளுடன் காகித வடிவமைப்பதன் மூலம் தயாரிக்கப்படுகின்றன இது முக்கியமாக கேப்பிலரி ஆற்றலை அடிப்படையாகக் கொண்ட அக்வஸ் திரவத்தின் இயக்கத்தை கொண்டுள்ளது எனவே நாம் இரு பரிமாண அல்லது முப்பரிமாண மைக்ரோ பேட்களை உருவாக்கலாம் இயற்பியல் அல்லது வேதியியல் ஹைட்ரோபோபிக் எல்லைகளை வடிவமைப்பதன் மூலம் காகிதத்தில் மைக்ரோ சேனல்களை செய்வதன் மூலம் இரு பரிமாண மைக்ரோ பேட்கள் உருவாக்கப்படுகின்றன வெட்டுதல் அல்லது மெழுகு அச்சிடுதல் உள்ளிட்ட பல்வேறு அணுகுமுறைகளை காகிதத்தில் சேனல்கள் மற்றும் தடைகளை உருவாக்க பயன்படுத்தலாம் இங்கே நாம் உயிர் வேதியியல் எதிர்வினைகளுக்குத் தேவையான ரியேஜன்ட்களை வெவ்வேறு வடிவங்களில் காகிதத்தில் பதிக்க முடியும் எடுத்துக்காட்டாக கையால் விநியோகித்தல் அல்லது இன்க்ஜெட் அச்சிடும் தொழில்நுட்பம் மூலம் நான்கு இலை க்ளோவரை அமைப்பை உருவாக்கலாம் மேலும் ரியேஜன்ட்கள் உலர்ந்த்தும் இந்த காகித அடிப்படையிலான சாதனங்கள் உயிர் வேதியியல் பகுப்பாய்விற்கு பயனுள்ளதாக இருக்கும் முப்பரிமாண மைக்ரோ பட்டைகள் வடிவமைக்கப்பட்ட காகித அடுக்குகளை அடுக்கி வைப்பதன் மூலம் தயாரிக்கப்படுகின்றன இரு பரிமாண மைக்ரோ பேட்களுடன் ஒப்பிடும்போது இந்த முப்பரிமாண மைக்ரோ பட்டைகள் சிக்கலான சேனல்களின் நெட்வொர்க்குகளை கொண்டிருப்பதன் மூலம் பல்வேறு செயல்பாடுகளை வழங்குகிறது இது இரு பரிமாண மைக்ரோ பேட்டின் பொதுவான எடுத்துக்காட்டு இது ஒரு சேனல் போட்டோ ரெசிஸ்ட் அல்லது மெழுகு பயன்படுத்தி இந்த சேனலை உருவாக்க முடியும் இது சோதனை செய்யும் இடம் நீங்கள் சிறுநீர் மாதிரி அல்லது வேறு எந்த மாதிரியைச் சேர்க்கும்போது மாதிரியிலும் உள்ள குளுக்கோஸ் அல்லது புரதத்தைக் கண்டறிய முடியும் இது முப்பரிமாண மைக்ரோ பட்டைகள் இதில் பல சேனல்கள் உள்ளன அவை பல நோய்க்கிருமிகளைக் கண்டறிய பயனுள்ளதாக இருக்கும் வெவ்வேறு காகித அடிப்படையிலான பரிசோதனை நுட்பங்களின் ஒப்பீட்டைப் பார்ப்போம் ஒவ்வொன்றுக்கும் அதனதன் சொந்த நன்மைகள் மற்றும் தீமைகள் உள்ளன டிப்ஸ்டிக் முறை எளிதானது மற்றும் விரைவான பரிசோதனைமுறை ஆனால் இதை கண்ணால் மட்டுமே பரிசோதிக்க முடியும் எதையும் அளக்க பயன்படுத்த முடியாது ஏ இது பலபயன்பாடு உள்ளது மற்றும் லேடெரல் ஃப்ளொவை அடிப்படையாகக் கொண்டது இங்கே நாம் அந்த மின்வேதியியல் மூலமாக கண்டறிதலையும் செய்யலாம் ஆனால் இதை வடிவமைக்கவும் ஆப்டிமைஸ் செய்யவும் நீண்ட காலம் ஆகும் நீங்கள் இந்த மைக்ரோ பேட்களைப் பயன்படுத்தும் போது இது ஒரு பலபயன்பாடு கொண்டது மற்றும் வேறுபட்ட கண்டறிதல் முறைகளைக் கொண்டுள்ளது இதன் முக்கிய நன்மை மாதிரியின் அளவு இதில் மிக குறைவாக வெறும் 10 µl மாதிரியை மட்டுமே பயன்படுத்த முடியும் ஆனால் இதன் குறைபாடு இதன் நீண்ட ஆப்டிமைஸேசன் காலம் இந்த காகித அடிப்படையிலான நோயறிதல் அதன் வேதியியல் உயிரியல் அல்லது எலக்ட்ரோ கெமிக்கல் என அவற்றின் ரியாக்சன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது வண்ணத்துடன் கூடிய பெரும்பாலான வேதியியல் வினைகளை ஆசிட் ஆல்காலி வினை அல்லது பிரிசிபிடேஷன் வினை அல்லது ரிடாக்ஸ் எதிர்வினை போன்றவை மூலம் காகிதத்தில் செய்யலாம் இதற்கு எடுத்துக்காட்டாக நான் ஏற்கனவே pH ஸ்ட்ரிப்பை கொண்டு உங்களுக்கு விளக்கினேன் அடுத்தது உயிரியல் ரியேக்சன் அல்லது ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியேக்சன் ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியேக்சனுக்கு உதாரணம் வீட்டில் செய்யக்கூடிய கர்ப்ப சோதனை கருவி இதே யோசனை புற்று நோய் மார்க்கர்களை அளவிடுவதற்கும் பல்வேறு தொற்று நோய்களைக் கண்டறிவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது NAT என்ற நியூக்ளிக் அமில ஹைப்ரிடைஷசன் மூலமான உயிரியல் ரியேக்சன் இங்கே இந்த NAT அஸ்ஸேவிற்கு இரண்டு வகையான ஒலிகோணுக்ளியோடைடு ப்ரோப்கள் தேவைப்படுகின்றன முதலாவது டிடெக்டர் ப்ரோப் அடுத்தது கேப்சர் ப்ரோப் இந்த டிடெக்டர் மற்றும் கேப்சர் ப்ரோப்கள் இரண்டும் டார்கெட் நியூக்ளிக் அமில வரிசையுடன் காம்ப்ளிமென்டரியாக இருக்கும் மேலும் இங்கே டிடெக்டர் ப்ரோப் ஒரு டேக் உடன் இணைந்து ரியேக்சன் தெரியும் வகையிலோ அளவிடக்கூடியதாகவோ இருக்கும் இங்கே டேக் வண்ணத் துகளாக இருக்கலாம் அல்லது கலோரிமெட்ரிக் அஸ்ஸேவிற்காக தங்க நானோ துகளாக இருக்கலாம் அல்லது அது எலக்ட்ரோ ஆக்டிவ் மூலக்கூறாக இருக்கலாம் உதாரணமாக மின்வேதியியல் அளவீடுகளுக்கு தியோனைன் இந்த NAT அஸ்ஸேவை பயன்படுத்தி மரபணு நோய்கள் மற்றும் தொற்று நோய்களை எளிதில் அடையாளம் காணலாம் மின் வேதியியல் ரியேக்சன் என்றால் என்ன என்று பார்ப்போம் மின் வேதியியல் டிடெக்ஸனை நாம் ரிடாக்ஸ் ரியேக்சன்கள் மற்றும் ரிடாக்ஸ் அல்லாத ரியேக்சன்கள் ஆகியவற்றின் மூலம் இதை செய்ய முடியும் ரிடாக்ஸ் ரியேக்சன்கள் மூலக்கூறுகள் அல்லது துகள்களுக்கு இடையேயான எலக்ட்ரான்கள் பரிமாற்றத்தில் தொடர்புடையவை மேலும் இந்த ரெடாக்ஸ் அல்லாத ரியேக்சன்கள் மின் பண்புகளின் மாற்றங்களுடன் தொடர்புடையவை எடுத்துக்காட்டாக மின்மறுப்பு அல்லது எதிர்ப்பு இவற்றில் ஏற்படும் மாற்றம் இரத்த குளுக்கோஸ் மீட்டர் எலக்ட்ரோ கெமிக்கல் டிடெக்சனின் மிக வெற்றிகரமான எடுத்துக்காட்டு ஆகும் குளுக்கோஸ் மீட்டர் ஒரு ஆம்பரோமீட்டர் இது சோதனை ஸ்ட்ரிப்களில் சேமிக்கப்பட்டுள்ள ரியேஜன்ட்கள் குளுக்கோஸின் ஆக்சிஜனேற்றத்தின் விளைவாக வெளியிடும் மின்னோட்டத்தை அளவிடுகிறது இந்த சோதனை ஸ்ட்ரிப்கள் குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் மற்றும் பிற கூறுகளுடன் செறிவூட்டப்படுகிறது நீங்கள் இதில் ஒரு துளி இரத்தத்தை சேர்க்கும்போது குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் குளுக்கோஸின் ஆக்சிஜனேற்றத்தை ஊக்குவிக்கிறது குளுக்கோஸ் மீட்டர் ஆக்சிஜனேற்றத்தால் உருவாகும் எலக்ட்ரான்களை அளவிடுகிறது அவற்றை இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவோடு தொடர்புபடுத்துகிறது ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 2510 பாயின்ட் ஆஃப் கேர் பரிசோதனையில் நானோ தொழில்நுட்பத்தின் பங்கைப் பார்ப்போம் காகித அடிப்படையிலான பயோசென்சர்களில் நானோ மெடீரியல்கள் முக்கியமாக லேபிள்கள் அல்லது கேரியர்களாகப் பயன்படுத்தப்படுகின்றன தங்க நானோ துகள்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன ஏனெனில் இந்த தங்க நானோ துகள்கள் சிறந்த லேபிளிங் பண்புகள் எளிதான ஃபங்க்சனலைசெசன் எளிதான கையாளுதல் மற்றும் பயொகம்பேடபிள் தன்மை கொண்டவை மேலும் இவை வலுவான சிவப்பு நிறத்தை உருவாக்குகிறது இது ஒரு சிறப்பான சர்ஃபேஸ் ப்லேஸ்மான் ரெஸொனன்ஸ் மற்றும் மின் வேதியியல் செயல்பாடு கொண்டவை காந்த நானோ துகள்கள் குவாண்டம் புள்ளிகள் லிபோசோம்கள் கார்பன் மற்றும் செரியா நானோ துகள்கள் போன்ற சில நானோ துகள்கள் பாயின்ட் ஆஃப் கேர் பரிசோதனைக்காக ஆராயப்பட்டுள்ளன புரதத்தைக் கண்டறிவதற்கான நானோபயோசென்சர் உதாரணத்தைப் பார்ப்போம் இதில் நாம் த்ரோம்பினைக் கண்டறிய முடியும் இது கர்ப்ப பரிசோதனை கருவி மற்றும் லேடெரல் ஃப்ளொவை அஸ்ஸேவை போன்றதாகும் அதைப்போலவே இங்கே சேம்பிள் பேட் மற்றும் காஞ்சுகேட் பேட் ஆகியவற்றை பார்க்க முடியும் ஆன்டிபாடிக்கு பதிலாக இங்கே ஆப்டாமர் பயன்படுத்தப்படும் அப்டேமர்கள் குறிப்பிட்ட புரதத்திற்கு எதிரான ஒலிகோநியூக்ளியோடைடு அல்லது ஒலிகோபெப்டைட் ஆகும் த்ரோம்பின் உள்ள மாதிரியை நீங்கள் சேர்க்கும்போது டெஸ்ட் ஸோன் மற்றும் கன்ட்ரோல் ஸோன் இரண்டிலும் இரண்டு வரிகள் கிடைக்கும் இங்கே த்ரோம்பின் இல்லாத இந்த மாதிரியில் டெஸ்ட் ஸோனில் எந்த வரியும் இல்லை இந்த ஸ்ட்ரிப் ரீடரைப் பயன்படுத்தி குறிப்பிட்ட மாதிரியில் உள்ள த்ரோம்பின் அளவை எளிதில் அளவிட முடியும் அடுத்த உதாரணமாக நாம் குவாண்டம் புள்ளிகளைப் பார்க்கலாம் கண்டறியும் பயன்பாட்டிற்கு நாம் குவாண்டம் புள்ளிகளைப் பயன்படுத்தலாம் மேலும் ஸ்ட்ரிப் ரீடரைப் பயன்படுத்தி ஃப்ளோரசன்ஸின் தீவிரத்தை அளவிடலாம் அடுத்த எடுத்துக்காட்டு செல் கண்டறிதலுக்கான நானோபயோசென்சர்கள் இங்கே செல்கள் சவ்வுகளின் துளைகள் வழியாக அப்படியே இயங்க முடியாது ஆனால் அவை காகிதத்தின் மேற்பரப்பில் இணைக்கப்படலாம் எனவே இதைப் பயன்படுத்தி சூடோமோனாஸ் அல்லது ஸ்டேஃபிளோகோகஸ் பாக்டீரியா போன்ற நோய்க்கிருமிகளைக் கண்டறியலாம் மேலும் குறிப்பிட்ட ஆன்டிபாடிகளுடன் செயல்படும் இந்த தங்க நானோ துகள்களை இங்கே பயன்படுத்துவோம் மேலும் இதன் மூலம் 500 முதல் 5000 காலனி உருவாக்கும் அலகுகளைக் கண்டறிய முடியும் நீரிழிவு நோயாளிகளுக்கு பொதுவான சோதனை சிறுநீர் பரிசோதனை மற்றும் இரத்த பரிசோதனை ஆகும் சிறுநீர் பரிசோதனை குவாலிடேட்டிவ் முடிவுகளையும் இரத்த பரிசோதனை குவான்டிடேட்டிவ் பரிசோதனையையும் தரும் இரத்த பரிசோதனையை விரலை ஊசியால் குத்துவதன் மூலம் செய்ய முடியும் இங்கே மாதிரி முழு இரத்தமாகும் இது வேதிபொருட்கள் பூசப்பட்ட காகிதத்தில் வைக்கப்பட்டு மற்றும் பார்வையால் கண்டறியப் படலாம் ஆனால் இதன் முக்கிய குறைபாடு என்னவென்றால் குளுக்கோஸ் அளவை அளவிட ஒவ்வொரு நாளும் உங்கள் விரல்களைக் ஊசியால் குத்த வேண்டும் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு சற்று வலிமிகுந்த சூழலை தோற்றுவிக்கும் இந்த இன்வேசிவ் நுட்பங்களுக்கு மாற்றாக லீட்ஸ் பல்கலைக்கழக விஞ்ஞானி நீரிழிவு நோயாளிகள் தங்கள் விரலை தினசரி ஊசியால் குத்த தேவை இல்லாத ஒரு நான் இன்வேசிவ் சாதனத்தை உருவாக்கியுள்ளார் அகச்சிவப்பு ஒளியில் ஒளிரும் அயனிகளுடன் கூடிய நானோ பொறியியல் சிலிக்கா கண்ணாடியைப் பயன்படுத்தினர் கண்ணாடி பயனர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது குறைந்த சக்தி லேசர் அவற்றைத் தாக்கி அவர்களின் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் செறிவுக்கு தக்கவாறு ஃப்ளோரசன் சிக்னலின் அளவு மாறுபடும் இந்த சாதனம் ஊசியின் தேவை இல்லாமல் ஃப்ளோரசன்ஸ் நீடிக்கும் நேரத்தை கொண்டு ஒரு நபரின் இரத்த ஓட்டத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவைக் கணக்கிடுகிறது இந்த செயல்முறை 30 வினாடிகளுக்கு குறைவாகவே எடுக்கும் இது உங்கள் பயோமெட்ரிக் சாதனத்தை போல உங்கள் விரலைக் குத்துவதற்கு பதிலாக உங்கள் விரலை வைத்திருக்கும் 30 விநாடிகளுக்குள் அது இரத்த குளுக்கோஸை மதிப்பிடும் அடுத்தது தொடர்ச்சியான குளுக்கோஸ் கண்காணிப்பு அமைப்பு இது ஒரு சிறிய சென்சார் ஆகும் இதை தோலின் கீழ் செருகலாம் இது குளுக்கோஸ் அளவைப் பற்றிய தகவல்களை ரேடியோ அலைகள் மூலமாக சென்சாரிலிருந்து பேஜர் வயர்லெஸ் மானிட்டருக்கு அனுப்பும் இது நோயாளிக்கும் மருத்துவருக்கும் உதவும் அதற்கேற்றவாறு அவர்கள் இன்சுலின் எடுத்துக் கொள்ளலாம் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 2853 இந்த கண்காணிப்பு அமைப்பு எவ்வாறு இயங்குகிறது ஒரு சிறிய வட்ட வடிவ பேட்ச் கையின் மேல்புறம் இரண்டு வாரங்களுக்கும் ஒரு முறை வைக்கப்படுகிறது இதில் சிறிய இழை தோலைத் துளைத்து தோல் செல்கள் இடையே உள்ள இடைநிலை திரவத்தில் குளுக்கோஸ் அளவை அளவிடுகிறது ரீடிங்க்குகள் NFC அலைகள் மூலம் ஒரு ரீடருக்கு அனுப்பப்படுகின்றன NFC தொடர்பின்றி கார்டு மூலம் பணம் அனுப்பும் அதே தொழில்நுட்பமாகும் இந்தத் தரவுகள் தானாகவே 20 தொலைபேசிகளுக்கு அனுப்பப்படும் நோயாளிகள் பள்ளியில் இருக்கும்போது தங்கள் குழந்தைகளின் மீது ஒரு கண் வைத்திருக்க இது உதவும் அலாரங்கள் மற்றும் விழிப்பூட்டல்கள் மூலம் கிடைக்கும் பாதுகாப்பு இந்த சிஜிஎம்எஸ் இன் முக்கிய நன்மை ஆகும் இங்கே நாம் உடனடி ஃபீட்பேக்கை பெறுகிறோம் மேலும் இரத்த குளுக்கோஸின் தொடர்ந்த போக்கு நிலையான அளவீடுகளை விட கூடுதல் தகவல்களை வழங்குகிறது இந்த சென்சார்கள் குறைந்த குளுக்கோஸ் அல்லது அதிக குளுக்கோஸ் அளவின் போது அலாரம் ஏற்படுத்துமாறு அமைக்கலாம் சமீபத்தில் கூகிள் ஒரு ஸ்மார்ட் காண்டாக்ட் லென்ஸை உருவாக்கியுள்ளது இந்த காண்டாக்ட் லென்ஸில் சென்சார் உள்ளது இது கண்ணீரில் உள்ள குளுக்கோஸைக் அளவிடும் இந்த தொழில்நுட்பம் சிறிய நானோ துகள்களைப் பயன்படுத்துகிறது அவை ஹைட்ரோஜல் லென்ஸ்களில் பதிக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த மாற்றப்பட்ட நானோ துகள்கள் கண்ணீரில் உள்ள குளுக்கோஸ் மூலக்கூறுகளுடன் வினைபுரிகின்றன இது லென்ஸின் நிறத்தை மாற்றும் ஒரு வேதியியல் வினையை புரிகிறது இந்த சிறிய சென்சார்கள் உங்கள் மொபைல் தொலைபேசிக்கு இரத்த குளுக்கோஸ் பற்றிய தகவல்களை அனுப்பும் மேலும் காண்டாக்ட் லென்ஸ்களின் நிறமும் மாறும் எனவே நிறத்தின் அடிப்படையிலும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவைப் பற்றி நமக்கு தகவல் கிடைக்கும் மற்றொரு விஷயம் நானோ பச்சை நாம் நானோ மையை தோலுக்குள் செலுத்தி ஒரு வெளிப்புற சாதனத்தை கொண்டு இந்த ஃப்ளோரசன்ஸை அளவிடலாம் இங்கே ஃப்ளோரசன்ஸின் மாற்றம் இரத்த சர்க்கரையைப் பொறுத்தது குறைந்தபட்ச இன்வேசிவ் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி இந்த சென்சாரை நாம் செலுத்தலாம் இது உட்செலுத்தப்பட்டவுடன் டாட்டூக்கள் தயாரிக்கப்படுகின்றன இதன் மூலம் உங்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் சோடியம் அளவையும் தெரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக நாம் ஒரு சிறிய ஆப்டிகல் ரீடர் வைத்திருக்க முடியும் இந்த மாற்றியமைக்கப்பட்ட ஐபோன் கேசை பயன்படுத்தி இந்த நானோசென்சர் டாட்டூக்கள் மூலம் இந்த சோடியம் அளவைக் கண்டறியலாம் அடுத்தது இந்த நானோ தொழில்நுட்ப சென்சாரைப் பயன்படுத்தி சுவாசத்தை கொண்டு டைப் 1 நீரிழிவு நோயைக் கண்டறியலாம் அசிட்டோன் பொதுவாக ஒரு ஆரோக்கியமான நபரின் சுவாசத்தில் சுமார் 900 பிபிபி பார்ட்ஸ் பெர் பில்லியன் வரை காணப்படுகிறது ஆனால் டைப் 1 நீரிழிவு நோயாளிகளில் இதன் செறிவு இரட்டிப்பாகிறது இங்கே நானோ துகள்களால் ஆன அதி மெல்லிய குறைக்கடத்தி ஃபிலிமுடன் பூசப்பட்ட தங்க மின்முனைகளுடன் கூடிய சப்ஸ்ட்ரேட்டை பயன்படுத்துவோம் இங்கே சிலிக்கானுடன் கலந்த டங்ஸ்டன் ஆக்சைடு முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது ஒரு பொருளின் மின் எதிர்ப்பு அசிட்டோன் முன்னிலையில் குறைகிறது மின் எதிர்ப்பைப் பொறுத்து குறிப்பிட்ட நபரின் சுவாசத்தில் நீரிழிவு நோயை எளிதில் கண்டறிய முடியும் இந்த மின் எதிர்ப்பு அடிப்படையிலான மூச்சு சென்சார் மூலம் நீங்கள் டைப் 1 நீரிழிவு நோயாளியை எளிதில் அடையாளம் காணலாம் மலேரியாவைக் கண்டறிய லேடெரல் ஃப்லொ ஸ்ட்ரிப் சிப்பையும் பயன்படுத்தலாம் பொதுவாக மலேரியாவைக் கண்டறிவதற்கு நுண்ணோக்கி கோல்ட் ஸ்டண்டர்ட் ஆக கருதப்படுகிறது ஆனால் நுண்ணோக்கியைப் பயன்படுத்துவதற்கு நமக்கு ஒரு ஆய்வக அமைப்பும் நன்கு பயிற்சி பெற்ற ஆராய்ச்சியாளர்களும் தேவை இந்த குறைபாட்டை சமாளிக்க இந்த நானோ அல்லது மைக்ரோஃப்ளூடிக் தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தலாம் மலேரியா ஒட்டுண்ணி மற்றும் இரத்த மாதிரிக்கு எதிரான ஆன்டிபாடியை இங்கே பயன்படுத்துவோம் எனவே இரண்டு கோடுகள் இருந்தால் அந்த நபர் மலேரியா பாசிடிவ் என்று பொருள் காசநோய் காசநோய் பாக்டீரியாவைக் கண்டறிய காந்த நானோ துகள்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் பொதுவாக காந்த நானோ துகள்கள் சிதறடிக்கப்படுகின்றன ஆனால் காசநோய் பாக்டீரியா முன்னிலையில் அது ஒரு கொத்து போல உருவாகும் எனவே கொத்துகள் காரணமாக என் ஆர் சிக்னல்களில் மாற்றம் எற்படும் இது மைக்ரோஃப்ளூய்டிக் என்எம்ஆர் பயோசென்சர் ஆகும் இது என்எம்ஆர் சிக்னல்களில் ஏற்படும் மாற்றங்களைக் கண்டறிய பயனுள்ளதாக இருக்கும் இந்த தொழில்நுட்பத்தை நோயறிதலில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் ஒரு எளிய தொலைபேசி கேமராவை நாம் பயன்படுத்தலாம் இது அஸ்ஸேவின் முடிவுகளை ஒரு ஆய்வகத்திற்கு அனுப்ப முடியும் அங்கு ஒரு சிறப்பு நபர் அதை பகுப்பாய்வு செய்து முடிவை திருப்பி அனுப்ப முடியும் இந்த வகை தொழில்நுட்பம் சிறப்பு நபர்களைக் கொண்டிருக்கவும் விலையுயர்ந்த அளவீட்டு கருவிகளைப் பயன்படுத்தவும் சாத்தியமில்லாத வளரும் நாடுகளிலும் போர்க்களங்களிலும் சுகாதாரப் பணிகளை பெரிதும் மேம்படுத்த முடியும் இங்கே நாம் சாதாரண கேமராவை இமேஜிங் சாதனமாகப் பயன்படுத்தலாம் இது முடிவை டிஜிட்டல் மயமாக்கி அவற்றை ஒரு நிபுணருக்கு அனுப்பும் மற்றும் ஒரு நிபுணர் முடிவை விளக்குவார் நானோ அல்லது மைக்ரோ ஃப்ளுயிடிக் தொழில்நுட்பங்களின் நன்மைகளைப் பார்ப்போம் இந்த நானோ அல்லது மைக்ரோ ஃப்ளுயிடிக் தொழில்நுட்பங்கள் சரியான வசதி இல்லாத சூழலில் பல்வேறு தொற்று நோய்களைக் கண்காணிக்க தற்போதைய பிஓசி சாதனங்களுடன் ஆன் சிப் நோயறிதலுக்காக வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன வழக்கமான நோயறிதல் முறைகளை ஒப்பிடும்போது இந்த பிஓசி டயக்னாசிஸ் செலவினங்களைக் குறைப்பதுபோட்டபிலிட்டி மற்றும் டிஸ்போசபிலிட்டி போன்ற குறிப்பிடத்தக்க நன்மைகளைக் கொண்டுள்ளது நோயறிதல் எதிர்காலத்தில் பரவலாக்கப்பட்ட மருத்துவமனைகளுக்கும் வயர்லெஸ் நெட்வொர்க்குகள் கிடைக்கக்கூடிய கிராமப்புறங்களுக்கும் கிடைப்பதை விரிவாக்கும் சுருக்கமாக இந்த விரிவுரையில் பாயிண்ட் ஆஃப் கேர் டெஸ்டிங் என்றால் என்ன பல்வேறு வகையான காகித அடிப்படையிலான நோயறிதல்கள் முறைகள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் ஒரு எளிய கர்ப்ப பரிசோதனை கருவியைப் பயன்படுத்தி லேடரல் ஃப்லொ அஸ்ஸே பற்றி நாம் கண்டோம் மேலும் இந்த பாயிண்ட் ஆஃப் கேர் பரிசோதனையில் நானோ தொழில்நுட்பத்தின் பல்வேறு பங்கையும் கற்றுக்கொண்டோம் எனது விரிவுரையை இத்துடன் முடிக்கிறேன் எனது விரிவுரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி மற்றொரு சுவாரசியமான விரிவுரையில் உங்களை நான் சந்திக்கிறேன்